எனவே இந்த சுவாரஸ்யமான கேள்வியை நாங்கள் விட்டுவிட்டோம் கனவில் உங்கள் சுயம் எங்கே என்ன அழகாக இருக்கிறது உடலியல் நேரம் ஆனால் இது நெட்வொர்க்குகளின் விலகல் எனவே அது என்ன இப்போது நீங்கள் உடல்டன் தொடர்புபடுத்தினால் இப்போது ஒன்றிணைக்கும் பிணைப்பு அலைவு என்பதை இப்போது விளக்குவது மிகவும் கடினம் ஆனால் விருப்பமும் நோக்கமும் எங்கே சில சமயங்களில் இயற்பியல் ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் விருப்பம் உண்மையில் எங்கள் அலைகளை உண்டாக்கி உங்களை காரியங்களைச் செய்ய வைக்கும் எனவே பதிலளிக்கப்படாத கேள்விகள் நிறைய உள்ளன அறிவின் மிகுதியாக இருந்தாலும் நாம் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நாள் இருக்கலாம் மிகப்பெரிய கேள்வி மற்றும் பெரிய கேள்வி தனிப்பட்ட மூளை மற்றும் நடத்தை கண்ணாடி நியூரான்கள் மற்றும் துப்பாக்கி சூடு மற்றும் உடல்நிலை பற்றி நாங்கள் பேசும் பெரிய கேள்வியை நான் எழுதியுள்ளேன் ஆனால் பூமி பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்களில் ஒன்றாகும் ஒரு மானுடவியல் கொள்கை உள்ளது சூழ்நிலைகள் சாதகமாக உள்ளன பிரபஞ்சத்தின் இயற்பியல் வாழ்க்கையை உருவாக்க விரும்பியது மற்றும் இறைவன் தத்துவ ரீதியாக நாம் மனிதர்களுக்கு ஒரு ஈகோ இருப்பதாகத் தோன்றுகிறது நாங்கள் பிரபஞ்சத்தின் மையம் என்று நினைத்து எல்லாவற்றையும் விளக்க முயற்சிக்கிறோம் உலகம் ஆனால் அதுதான் நாம் உருவாக்கிய மொழி மற்றும் சிந்தனையின் செயல்பாடு ஆனால் பிரபஞ்சத்தின் சிக்கலில் தனிப்பட்ட மூளை எங்கே இப்போது மூளையில் என்ன நடக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் மட்டத்தில் இருக்கிறோம் வேறு சில இயற்பியல் இருக்கிறதா இது எங்களுக்குத் தெரியாது நீங்கள் புவியீர்ப்பு மற்றும் அடிப்படை சக்திகள் மற்றும் குவாண்டம் ஆகியவற்றை பிரபஞ்சத்திற்குப் பயன்படுத்த முயற்சிக்கிறீர்கள் பிரபஞ்சத்தில் இந்த நிலைக்கு நாம் இன்னும் நம் மூளையை இணைக்கவில்லை அதாவது நாம் இப்போது பிரிந்துவிட்டோம் ஏனென்றால் நம் மூளை மண்டை ஓட்டில் மூடப்பட்டு அது சொத்து மூளையின் வளர்ச்சி பற்றி நான் சொன்னது எங்களுக்குத் தெரியும் இது வெளிப்புற செல்வாக்கு இல்லாமல் உருவாகாது எனவே நெட்வொர்க்கின் எனது செயல்பாடுகள் அனைத்தும் நான் வாழும் சூழலில் முற்றிலும் உட்பொதிக்கப்பட்டுள்ளன எனவே நான் இப்போது பூமியில் விளக்கியுள்ளேன் நம்மில் உள்ள சிக்கலான முழு உடல்நிலையும் எங்கே எங்களுக்கு இன்னும் தெரியாது இது ஒரே இயற்பியல் விதிகளுக்குக் கீழ்ப்படிகிறதா அல்லது அனைத்து இயற்பியலும் மூளைக்குள் சென்றுவிட்டதா இது ஒரு தற்காலிக விஷயமா அல்லது அது ஒரு இடஞ்சார்ந்த விஷயமா எனவே நான் உண்மையில் நிறைய கேள்விகளைக் கொண்டு செல்கிறேன் ஏனென்றால் இவை நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் கேள்விகள் வெவ்வேறு மொழியில் நீங்கள் நிறைய பிரபலமான எழுத்துக்களைப் படித்தால் மிச்சியோ காகுவின் எதிர்கால மனம் என்று ஒரு புத்தகம் உள்ளது அதனால்தான் இந்த வாக்கியங்கள் மிகவும் நகலாகத் தோன்றுகின்றன மூளை எவ்வாறு மனதை உருவாக்குகிறது மற்றும் டமாசியோ கட்டுரை எழுதியுள்ளார் உண்மையில் நான் அதை இரண்டு நாட்களுக்கு முன்பு சொன்னேன் எனவே நான் அதை ஒரு மறுப்புரிமையாகப் பயன்படுத்தலாம் ஆனால் மூளை எவ்வாறு மனதை உருவாக்குகிறது நாங்கள் அதைப் பற்றி எதிர்கால மனதையும் எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் எதைப் பற்றி பேசுகிறீர்கள் என்று கூறினார் ஒன்றுடன் ஒன்று கருத்துக்கள் நீங்கள் இரண்டு மூன்று நான்கு புத்தகங்களைப் படித்தால் உங்கள் முடிவில் இருக்கலாம் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை டமாசியோ டெஸ்கார்ட்ஸ் பிழைகள் என்று புத்தகங்களை எழுதியுள்ளார் நிறைய பேர் குவாண்டம் மூளையில் எழுதுகிறார்கள் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் சில மீண்டும் மீண்டும் சில அசல் ஆனால் அது நிலைமை இருக்கும்போது நீங்கள் அதிலிருந்து உண்மையில் எடுக்க வேண்டும் எனவே மனித வாழ்க்கையின் இடைமுகம் மற்றும் மீதமுள்ள தொடர்பு என்ன இந்த கேள்விக்கு தீர்வு காணப்படுகிறது இங்கே நீங்கள் இங்கிருந்து எங்கு செல்கிறீர்கள் மிஸ்டர் ஒபாமா ஏன் இங்கு இடம்பெறுகிறார் எனவே இது பராக் ஒபாமா மனிதர்களாகிய நாம் விண்மீன் திரள்களை ஒளி ஆண்டுகள் தொலைவில் அடையாளம் காண்கிறோம் மேலும் ஒரு அணுவை விட சிறிய துகள்களைப் படிக்கலாம் ஆனால் நம் காதுகளுக்கு இடையில் அமர்ந்திருக்கும் மூன்று பவுண்டுகள் பொருளின் மர்மத்தை நாம் இன்னும் திறக்கவில்லை எனவே அவர் 2014 அவர் மூளை என்று ஒன்றைத் தொடங்கினார் மூளை முயற்சி இது உண்மையில் ஒரு சுருக்கமாகும் இது நன்றாக பொருத்தப்பட்டிருந்தாலும் புதுமையான நரம்பியல் தொழில்நுட்பங்களை முன்னேற்றுவதன் மூலம் மூளை ஆராய்ச்சி எனவே இந்த வீடியோவை இங்கே காணலாம் இந்த ஆவணத்தை நீங்கள் படிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆவணம் கிடைக்கிறது ஏனெனில் நீங்கள் பராக் ஒபாமா சிக்கலை எழுதினால் PDF வடிவத்திலும் இணையத்திலும் நினைக்கிறேன் புதுமையான நரம்பியல் தொழில்நுட்பங்களைச் சொல்வதில் இது தோன்றினாலும் நீங்கள் தொழில்நுட்பங்களைப் பற்றி பேசுகிறீர்களானால் அது தோன்றக்கூடும் ஆனால் இது மிகவும் மிக அதிகம் நான் பார்த்ததால் இது ஒரு நல்ல பார்வை என்று நினைக்கிறேன் முன்னேறுவதன் மூலம் மூளை ஆராய்ச்சியின் வெட்டு விரிவாக்கம் இதேபோன்ற ஒரு விஷயம் ஐரோப்பாவில் சீனாவிலும் நடக்கிறது இது அவர் வாக்குறுதியளித்த பணத்தின் அளவு விஞ்ஞானிகளுக்கு கருவியைக் கொடுப்பதற்கான தோராயமான முதலீடு அவர்கள் மூளையின் மாறும் படத்தைப் பெற வேண்டும் மேலும் நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் நினைவில் கொள்கிறோம் என்பதை நன்கு புரிந்துகொள்கிறோம் எனவே ரோபோக்களை உருவாக்குவது தொழில்நுட்பத்தைப் பற்றியது அல்ல செயற்கை நுண்ணறிவை உருவாக்குவதும் இதுதான் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் இந்த முழு விஷயத்திலும் உள்ளார்ந்த விஷயம் இதுதான் இதுதான் நீங்கள் விஞ்ஞானிகளுக்கு ஒரு கருவியைக் கொடுக்கிறீர்கள் அவர்கள் ஒரு படத்தைப் பெற வேண்டும் மூளை எனவே மூளையின் முன்முயற்சியை உடைக்கவும் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் செல் வகைகளின் கணக்கெடுப்பை மிக மைக்ரோ மட்டத்தில் சரியான மிகக் குறைந்த அளவில் உருவாக்குங்கள் எனவே ஐம்பது குறைந்தது ஐம்பது வகையான நியூரான்கள் உள்ளன என்பது எங்களுக்குத் தெரியும் எல்லாவற்றையும் என்ன செய்வது என்று எங்களுக்குத் தெரியாது இன்னும் நம்மால் முடியவில்லை அவை அதிகமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் நமக்குத் தெரியும் அவை மூளையில் இன்னும் பல கிளைல் செல்கள் ஒரு கட்டமைப்பு வரைபடங்களை உருவாக்குங்கள் மூளை நாங்கள் கட்டமைப்போடு தொடங்கப்படுவோம் புதிய பெரிய அளவிலான பிணைய பதிவு திறன்களை உருவாக்குங்கள் எனவே நாங்கள் தற்காலிக விஷயத்தைப் பற்றி பேசுகிறோம் எனவே நான் சொல்வது என்னவென்றால் முழு மூளையையும் ஒரே நேரத்தில் உள்ளடக்கிய ஒரு விசாரணையை நீங்கள் எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் சுற்று கையாளுதலுக்கான கருவிகள் எனவே இங்கே புரிந்துகொள்வது இங்கே நாம் மூளையைத் துளைக்கிறோம் நரம்பியல் செயல்பாட்டை நடத்தைக்கு இணைக்கிறோம் அந்த சிறிய அளவைக் காட்டினேன் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பின்னர் நீங்கள் டிரான்ஸ் கார்டிகலில் இருந்து நடத்தைக்கு எங்கு செல்கிறீர்கள் நடத்தை முழு உறை மொழிபெயர்ப்பு விஷயம் இன்னும் இல்லை கோட்பாடு மாடலிங் புள்ளிவிவரங்கள் மற்றும் பரிசோதனையுடன் கணக்கீடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்தல் அதில் எத்தனை துறைகள் நுழைகின்றன என்பதைப் பாருங்கள் மனித இமேஜிங் தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான வழிமுறைகளை வரையறுத்தல் மனிதத் தரவைச் சேகரிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குதல் மற்றும் அறிவையும் பயிற்சியையும் பரப்புதல் எனவே பிரபஞ்சத்தில் மூளையை எவ்வாறு வைப்பது என்பதைத் தவிர வேறு எதையும் நான் விட்டுவிடவில்லை எனவே இதிலிருந்து ஐந்து முக்கிய பகுதிகள் வெளிவருகின்றன எல்லா நாடும் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதைச் செய்யக்கூடிய எவரும் மூளையின் மாறும் செயல்பாடு மற்றும் கட்டமைப்பின் பல அளவிலான ஒருங்கிணைப்பு ஆகும் மூளை மற்றும் நரம்பியல் சுற்றுகளின் மூளையின் செயல்பாட்டுடன் இயக்கவியல் தெளிவுபடுத்துதல் மற்றும் இணைத்தல் எனவே கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு இது உட்பட நிகழ்நேர உடலியல் நடத்தை மற்றும் அறிவாற்றல் வெளியீடுகள் ஆகும் இப்போது உண்மையான நேரம் அது அதைச் செய்யும்போதுதான் கொடுங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொன்னது போல் ஒரு பணியைக் கொடுங்கள் பின்னர் செய்யுங்கள் ஆனால் மூளை உண்மையிலேயே செய்யும்போது நான் உங்களுடன் பேசும்போது அல்லது நீங்கள் கேட்கும் போது இது நிகழ்நேர விஷயமாகும் மேலும் உங்களுக்கு உளவியலாளர்கள் நரம்பியல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி தேவைப்படும் உடலியல் தேவைப்படுவதைப் பார்க்கவும் பட உணர்வு பதிவுக்கான கருவிகளை உருவாக்கவும் உண்மையான விளைவு நேரம் மூளை செயல்பாடுகள் மற்றும் சிக்கலான நடத்தை மற்றும் மாடல் ஸ்டோர் பகுப்பாய்வு மற்றும் மூளை தரவு கோஜிட்டேட்டிவ் கோட்பாடு மூளை ஈர்க்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் வடிவமைப்பு ஆகியவற்றை காட்சிப்படுத்துவதற்கான கோட்பாடுகளை உருவாக்குதல் AI மற்றும் மூளை கணினி இடைமுகத்தின் இந்த புதிய தொழில் எங்கிருந்து வருகிறது மற்றும் வேலை கட்டாய வளர்ச்சி எனவே முக்கிய திசைகள் முதலில் மூளையைப் புரிந்துகொள்வது இது முதல் மூன்று நான்கு செயற்கை நுண்ணறிவு மூளை அறிவார்ந்த இயந்திரங்கள் போன்ற இயந்திரங்களை உருவாக்குகிறது நான் நினைக்கிறேன் அதாவது எனது சிந்தனை என்னவென்றால் நாம் மனித மூளையை செயற்கை நுண்ணறிவுக்கு ஒரு மாதிரியாக எடுத்துள்ளோம் ஏனென்றால் நம்மை நாமே அறிந்திருக்கிறோம் நம்மைப் பற்றி நமக்குத் தெரிந்த அனைத்தையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் வெளியே வரும் இயந்திரமாக இல்லாவிட்டால் இன்னும் இருக்கும் மனித மனதின் எல்லைக்குள் இது சரியாக மனிதராக இருக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் முழு உயிரினத்தையும் பார்த்தால் பிற விலங்குகள் உள்ளன அவற்றின் திறன்கள் பறவைகளைப் போல நாய்களைப் போல அதிக அதிர்வெண்களைக் கேட்கக்கூடியவை எனவே ஒரு சரியான செயற்கை நுண்ணறிவு அந்த நுண்ணறிவையும் அல்லது நூற்று எண்பது டன் கொரில்லாவின் சுத்த சக்தியையும் எடுக்க வேண்டும் அந்த எல்லாவற்றையும் நாம் உளவுத்துறையில் சேர்க்கிறோமா பின்னர் இயந்திரம் இருக்காது நாம் எந்த இயந்திரத்தை உருவாக்கினாலும் அது மனிதனாக இருக்காது அது வேறு ஏதாவது இருக்கும் மூளை கணினி இடைமுகம் என்பது ஒரு புதிய விஷயம் இது முக்கியமாக இந்த கட்டத்தில் நரம்பியல் கோளாறுகளுடன் பொறுமை கொள்ள உதவுவதற்கும் செயல்பாட்டை இயல்பு நிலைக்கு மீட்டெடுப்பதற்கும் பின்னர் மூளையை கையாளுவதற்கும் இங்கு உள்ளது தேசிய பரிணாமம் மைண்ட் மேப்பிங் மூளை கணினிகள் மற்றும் மூளை புரோஸ்டெடிக் மூளை இடைமுகம் தானியங்கி சோதனை ஆகியவற்றைத் தூண்டுகிறோம் எனவே இவை சில இடங்கள் இப்போது ஏராளமான தரவு பகிர்வு நிறைய உள்ளது இது இப்போது திறந்த களமாகும் எனவே யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை அடைந்தவுடன் சக்கரத்தை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை எனவே ஆலன் இன்ஸ்டிடியூட் மூளை அட்லஸ் மற்றும் செல் வகைகள் மூளை திட்டம் மூளை முயற்சி நீல மூளை திட்டம் இவை அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் இவை அனைத்தையும் வலைத்தளத்தைப் பார்க்கவும் எந்த வகையான வேலைகளைப் பார்க்கவும் எனவே நாங்கள் இதைச் செய்யும்போது டார்வின் மீது நாங்கள் என்ன செய்கிறோம் நான் கேட்கிறேன் ஒரு கேள்வியை நீங்களே பதிலளிக்கலாம் மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் இதுபோன்று நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்களா நீங்கள் அதைத் திட்டமிட்டீர்களா மனிதர்களான நாங்கள் இப்படி இருக்கப் போகிறோம் நான் நினைத்தேன் எனவே நான் நினைக்கவில்லை எனவே டார்வின் என்று நீங்கள் நம்பினால் புரிந்து கொள்ள இது ஒரு சிறந்த கோட்பாடு இப்போது வரை நாம் இயற்கையான தேர்வின் மூலமாகவோ அல்லது நம்மை அழைத்துச் சென்ற பரிணாம வளர்ச்சியின் மூலமாகவோ பரிணாமம் அடைந்துள்ளோம் ஆனால் இப்போது நாம் என்ன செய்கிறோம் நாங்கள் டார்வினை விட்டு நகர்கிறோம் முதன்முறையாக மூளையின் சிக்கலானது சக்கரத்திலிருந்தும் கருவிகளிலிருந்தும் நெருப்பிலிருந்தும் நெருப்பைக் கண்டுபிடிப்பதன் மூலம் ஒரு கட்டத்தை எட்டியுள்ளோம் அங்கு நாம் அறிவார்ந்த வடிவமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறோம் இப்போது அதைப் பாருங்கள் நாம் பரிணாம வளர்ச்சியிலிருந்து வெளிவந்தவரா அல்லது கடவுள் நம்மை வடிவமைத்தாரா நாம் எதை நம்ப விரும்பினாலும் நாம் இன்னும் இயற்கையான ஓட்டத்தில் முன்னேறிவிட்டோம் ஆகவே கடவுள் நமக்குச் செய்ததைப் போலவே செய்கிறோமா நாங்கள் இயந்திரங்களை உருவாக்க முயற்சிக்கிறோம் நீங்கள் யாரிடமாவது எந்த இளைஞனையும் கேட்கிறீர்கள் மேலும் உங்களில் சிலர் இயந்திர கற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பி ஐ ஆகியவற்றில் பணிபுரியும் யார் அவர்கள் உண்மையிலேயே உந்தப்படுகிறார்கள் இது நன்றாக இருக்கிறது அது வேண்டுமா கேள்வி என்னவென்றால் அவர்கள் ஒரு இயந்திரத்தை உருவாக்க விரும்புகிறார்கள் இது மனிதனைப் போலவே புத்திசாலி உண்மையில் இப்போது வரை தடை என்னவென்றால் சிந்தனை மற்றும் உணர்ச்சிகள் என்னவென்று நம்மால் இன்னும் அறிய முடியவில்லை ஆனால் அது நம்மைப் போன்ற எந்திரத்தை வைத்திருப்பது புத்திசாலித்தனமான விஷயம் எனவே நாங்கள் கிட்டத்தட்ட செயல்படும் தெய்வங்கள் அறிவார்ந்த வடிவமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறோம் அது எப்போது உருவாக்கப்படும் என்பது விரைவில் அல்லது பின்னர் அது நம்மைப் போல இருக்குமா அது நம்மை மனிதர்களைப் பிடிக்குமா அல்லது அது வேறுபட்டதாக இருக்குமா இது நாம் உருவாக்கிய ஒரு புதிய இனமாக இருக்குமா அது ஒன்றா இயற்கையில் பொருந்தக்கூடிய அல்லது இல்லாத குணங்கள் இப்போது வரை நமக்கு உண்மையில் தெரியாத ஒன்று

எனவே நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீர்கள் நீங்கள் இதைப் போன்ற அனைத்து சக்திவாய்ந்த புதிய ஹோமோ இனங்களாக மாற விரும்புகிறீர்கள் உண்மையில் நீங்கள் நகர்த்த வேண்டிய தண்ணீரைக் குடிக்க வேண்டும் நீங்கள் அதைப் பார்த்து அதை உறிஞ்சலாம் அல்லது பறவைகளின் தரம் மற்றும் நாயின் சக்தியைக் கொண்டிருக்கலாம் கேட்க முனகலாம் எல்லா அதிர்வெண்களுக்கும் இது யாரோ உருவாக்கிய அற்புதமான படம் நான் அதை இணையத்திலிருந்து கடன் வாங்கினேன் உங்கள் எல்லா இணைப்புகளும் இல்லை மண்டைக்குள் இல்லை இது ஒரு பெரிய இணைக்கப்பட்ட விஷயம் போன்றது மேலும் உங்கள் மூளை உண்மையில் முழு அகிலம் பயோ இன்ஜினியரிங் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மரபணு கையாளுதலுடன் நாங்கள் விரும்பும் விலங்குகளின் வகையை நீங்கள் உருவாக்கலாம் இன்னும் விலங்குகள் ஒளிரும் ஜின்னி பன்றிகள் அல்லது சைபோர்க்ஸ் ஆகியவற்றுடன் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நம் மனித உடல்கள் உள்ளன மேலும் எங்கள் கம்பிகள் ஒரு பெரிய பெரிய கணினி அல்லது சிறிய கணினிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன அவற்றின் புரோஸ்டீசிஸிலிருந்து கையாளப்படுவது உண்மையில் அதைச் செய்யலாம் அல்லது வைரஸ் உள்ளே செல்வது உங்களுக்குத் தெரியும் பின்னர் வைரஸ் மரபணுவை மாற்றியமைக்கிறது இந்த டிஜிட்டல் வைரஸ்கள் அவற்றை உடலுக்குள் தூண்டுகின்றன உண்மையில் கையாளுகின்றன நீங்கள் புராணங்களில் Mahabharth மற்றும் ராமாயணம் அந்த இதிகாசங்கள் போனால் சமீபத்திய பரிசோதனைகள் மூளைக்கு மூளை சொல்ல முயற்சி மக்கள் மனதில் இருந்து மனதில் தொடர்பு திறன் கொண்டிருப்பதாகக் காட்டப்படுகிறது அல்லது அவர்கள் ஒரு என்று கண்களை மூடிக்கொண்டு சில மந்திரங்களை ஓதிக் கொள்ளுங்கள் கையில் ஒரு அம்பு இருக்கும் அவர் தொடர்பு கொள்ள முடியும் என்று நினைக்கும் மற்றவர் அவர் அது அப்போது கற்பனையாக இருந்திருக்கலாம் நான் சொன்னது போல இந்த கேள்விகள் ஒன்றே கற்பனைகளும் ஒன்றே கற்பனைகளிலிருந்து எங்கள் சோதனைகளைப் பெறலாம் ஏனென்றால் நம் மயக்கமடைந்த மனதில் உண்மையில் என்ன இருக்கிறது என்று எங்களுக்குத் தெரியாது எனவே சமீபத்திய சோதனைகள் ஒரு நபர் EG தரவு கணினிக்கு மற்ற நபருக்கு மாற்றப்பட்டதாக நினைக்கிறார் என்று கூறுங்கள் அவரும் அதே செயலைச் செய்கிறார் ஏதோ என்று அழைக்கப்படுகிறது இந்த உமிழ்ப்பான் வயர்லெஸ் ஈ ஜி உணர்வுள்ள மோட்டார் படங்கள் மோட்டார் கார்டெக்ஸ் செயல்பாட்டை நீங்கள் காண்கிறீர்கள் இது பி ஐ செயல்முறைக்கு ப்ளூ டூத் வழியாக செல்கிறது அல்லது எந்த நுட்பமும் இருந்தாலும் இது வழிசெலுத்தல் குறியீட்டிற்கு செல்லும் இணைய குறியீடு இப்போது இது மின் சமிக்ஞைக்கு மாற்றப்படவில்லை நாங்கள் ஒரு கருவியைப் பற்றி பேசும்போது நான் உங்களுக்குக் காட்டினேன் என்று ஒன்று உள்ளது டிரான்ஸ் கிரானியல் காந்த தூண்டுதல் என்று ஒன்று உள்ளது நீங்கள் ஒரு காந்தப்புலத்தை வைத்து தூண்டினீர்கள் இந்த மூளை தூண்டுதலின் இந்த பகுதி பார்கின்சன் என்ற நோயில் வைக்கப்படும் இதயமுடுக்கி மூலம் செய்யப்படுகிறது இது நரம்பியல் சிகிச்சையில் மிகவும் பிரபலமாகி வருகிறது மேலும் நீங்கள் காந்தப்புலத்தின் மூலம் ஆழ்ந்த மூளை தூண்டுதலைத் தூண்டுகிறது மேலும் இது மனச்சோர்வு மற்றும் வேறு சில நோய்களைக் குணப்படுத்தும் எனவே இதே தரவு டிரான்ஸ் காந்த தூண்டுதல் சுருளாக இருந்த ரிசீவருக்கு மாற்றப்பட்ட உயர் நம்பகத்தன்மையுடன் உள்ளது மேலும் இங்கே அதே கருத்தாக்கமும் அதே கற்பனையான அதே பகுதிகளும் உள்ளன எனவே நாம் மூளைக்கு மூளையைப் பேச முயற்சிக்கிறோம் அது நடந்தது ஒரு குரங்கு உள்ளது ஒரு குரங்குகள் மீது ஜப்பானில் குரங்குகள் மற்றும் ரோபோக்களில் அமெரிக்கா பதிவுசெய்தது இது உருவங்களுடன் அல்லது இந்த குரங்கு வாழைப்பழத்தை அடையும் ஒவ்வொரு முறையும் இந்தத் தரவு இணையம் வழியாக மாற்றப்பட்டது ரோபோவும் அதையே செய்தது ஆனால் இது இன்னும் இயல்பானது இயக்கம் பற்றிய இயல்பான தன்மையை நான் இன்னும் அழைக்கிறேன் எனவே ஹோமோ சேபியன்கள் அழிந்துவிடும் உலகில் நிறைய கவலைகள் உள்ளன நீங்கள் நேர்மையாகக் கேட்டால் நிறைய கவலைகள் தொழில்நுட்பத்தைப் பற்றி உண்மையில் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் அது கற்பனை செய்யும் எனவே நாங்கள் ஒரு சிலிக்கான் மனிதனை உருவாக்குவோம் எனவே ஹாலிவுட் படங்களைப் பார்க்கும்போது சிலிக்கான் மனிதன் நம்மை விட புத்திசாலியாக மாறக்கூடும் என்ற பயமும் உனக்கு உண்டு இது மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தால் அது கட்டுப்பாடில்லாமல் இருக்கும் நீங்கள் ரஜினிகாந்தின் திரைப்பட ரோபோவைப் பார்த்தீர்கள் எனவே இந்த யோசனை அனைத்தும் உண்மையில் மக்களின் தலையில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றன ஹோமோ சேபியன்கள் உண்மையில் ரோபோக்களாக மாறிவிட்டனவா அல்லது ரோபோக்கள் இல்லையென்றால் குறைந்தது சில சிலிக்கான் சிப் நமக்குள் செருகப்படுகின்றன தொழில்நுட்பம் எங்கே நகர்கிறது உங்கள் நினைவகம் உங்கள் உணர்வுகள் அனைத்தையும் உங்கள் தலையில் ஒரு சிறிய சிப்பில் டிஜிட்டல் மயமாக்க சில நாட்களில் இருக்கலாம் எனவே அது நீங்கள் தான் அதை நீங்கள் மடிக்கணினியில் வைத்திருக்கிறீர்கள் யாராவது ஒரு மடிக்கணினி அல்லது டெஸ்க்டாப்பில் வைக்கிறார்கள் உங்களுடையது உங்களுக்குள் எது நடந்தாலும் அங்கே இருக்கிறது இப்போது சொல்லுங்கள் அது நீங்களாகவே இருக்கும் எனவே கேள்வி என்னவென்றால் நீங்கள் இதை என்ன செய்யப் போகிறீர்கள் பில் ஜாய் சன் மைக்ரோ சிஸ்டம் பையன் உண்மையில் 2000 ஆம் ஆண்டில் படபடப்பை உருவாக்கினார் எதிர்காலம் எங்களுக்கு ஏன் தேவையில்லை என்று அவர் கூறினார் மேலும் அவர் உண்மையில் உலகத்துடன் பெரிய கவலைகளைப் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார் மேலும் அவர் அதைச் கூறினார் தொழில்நுட்பம் நடப்பதற்கான வழி மனிதர்கள் தேவையில்லை எங்கள் சொந்த படைப்பு நம்மைக் கொன்றிருக்கும் அல்லது அவர்கள் இதை மாற்றியிருப்பார்களா ஒரு சிறுவன் என்னிடம் 20 வருடங்கள் எல்லா மருந்துகளும் தொழில்நுட்பத்தால் பொறியியலாளர்களால் செய்யப்படும் என்று சொல்வதைக் கேட்டேன் இது தொழில்நுட்பத்தின் கோணத்தில் இருந்து நன்றாக இருக்கிறது ஆனால் பின்னர் பெரிய கேள்வி என்னவென்றால் மனித இடைமுகத்திற்கு என்ன நடக்கிறது மற்றும் விஷயங்களின் வகை இது நடக்கிறது அமைப்புகளுக்கான நோயறிதலுக்கான பயன்பாடுகள் எம் ஐ ஒருநாள் மொபைல்களின் வடிவத்தில் வரக்கூடும் மருத்துவ நோக்கங்களுக்காக காந்தம் பார்கின்சன் நோயில் ஒரு வேகமான தயாரிப்பாளரை நாங்கள் ஏற்கனவே பொருத்தினோம் மூளை தூண்டுதல் பயன்படுத்தப்படுகிறது எனவே உருவாக்கப்பட்டு வரும் நிறைய புரோஸ்டெச்கள் பக்கவாதம் உள்ளவர்களுக்கு பக்கவாதம் உள்ளவர்களுக்கு இதை நகர்த்த முடியாது அல்லது பார்க்க முடியாத நபர்களுக்கு கோக்லியர் உள்வைப்பு என்பது பழமையான விஷயங்களில் ஒன்றாகும் இதில் பிறவி கேட்கும் பிரச்சினை உள்ளவர்கள் உள் மூளை நீங்கள் ஒரு கோக்லியர் உள்வைப்பை வைத்து அதைப் பயிற்றுவிக்கிறீர்கள் ஆனால் இன்னும் நீங்கள் அதைப் பயிற்றுவிக்க வேண்டும் நீங்கள் ஒரு கோக்லியர் உள்வைப்பை வைத்தால் அது தானாகவே செயல்படத் தொடங்குகிறது மேலும் அந்த நபர் காது கேட்க முடியும் நாங்கள் இன்னும் அதிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம் நாங்கள் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம் அங்கு நாங்கள் ஏதாவது தலையிடுகிறோம் மேலும் அந்த நபர் இயல்பு நிலைக்கு திரும்புவார் கேட்டல் மற்றும் அனைத்தும் நீங்கள் இன்னும் கோக்லியர் உள்வைப்பு ரயிலை வைக்க வேண்டும் பார்கின்சனில் ஒரு இயக்கத்தை ஆழ்ந்த ரயில் தூண்டுதல் செய்யும் ஆழமான மற்றும் நனவான செயல்முறை முடிவு செய்கிறது எனவே ஒரு நிர்பந்தமான செயல் அல்லது ஒரு இயக்கம் இது விருப்பத்திலிருந்து நகரும் மோட்டார் பகுதியை உற்சாகப்படுத்துகிறது மோட்டார் பகுதி தசைகளுக்கு நரம்புகளுக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறது நீங்கள் நகருங்கள் பக்கவாதம் வரும் ஒரு நபர் மற்றும் நரம்பு சமிக்ஞை தசைகள் செல்ல போவதில்லை இது ஒரு பொறியியல் பிரச்சினை மூளை நிறைய விஷயங்கள் மற்றும் மாற்றுவதற்கான முன்முயற்சியின் பல நோக்கங்கள் மூளை சமிக்ஞை மற்றும் புரிதலைப் பயன்படுத்தி அதை பயனுள்ள விஷயங்களாக மாற்றுவது உண்மையில் ஒரு பொறியியல் சிக்கலாகும் எனவே நான் எனது வலது கையை நகர்த்துவேன் எனவே எனது இடது கை மோட்டார் இடது மோட்டார் பகுதி செயல்படுத்தப்படுகிறது ஆனால் பக்கவாதத்தால் என் வலது கையை நகர்த்த முடியாது எனவே வரும் சமிக்ஞை சமிக்ஞை என்றால் என்ன சிக்னல் EEG ஆகும் எனவே ஒவ்வொரு செயலுக்கும் தொடர்புடைய சமிக்ஞை எங்களிடம் உள்ளது அதை இங்கே பொருத்தப்பட்டிருக்கும் கைக்கு சில்லுக்கு மாற்றவும் அந்த ஆப்டிகல் விஷயங்கள் அல்லது இழைகள் அனைத்தும் சிக்னலை எடுத்துக்கொள்கின்றன மேலும் என் கையில் ஏதேனும் பொருத்தப்பட்டு அது நகர்கிறது என்னால் முடியும் நகர்வு இது ஏதோ நெருக்கமாக பொருத்தப்பட்ட ஒரு இயந்திர விஷயம் இயந்திர விஷயம் என் விரலையும் நகர்த்துகிறது இவை அற்புதமான விஷயங்கள் அவர்கள் நிறைய மறுவாழ்வு மற்றும் இந்த இயலாமை அனைத்தையும் செய்கிறார்கள் ஆனால் அதுதான் நரம்பியல் உடல் பகுதி டிஸ்லெக்ஸியாவின் இயலாமை பற்றி என்ன முறை சொற்களின் காட்சி முறை உருவாகவில்லையா குழந்தை எழுதும் போது அதை சரியாக உச்சரிக்க முடியாது இது ஒரு ஆழமான நெட்வொர்க் சிக்கல் இது அவ்வளவு எளிதில் பெறப்படாது தூண்டப்படாது அல்லது செய்யப்படாது எனவே நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் இந்த உடல் இயக்கம் மற்றும் உணர்வு நன்றாக இருக்கிறது ஆனால் நான் உங்கள் தலையிலிருந்து EEG ஐ எடுத்து உங்களுக்கு கொடுத்து இது என்ன சொல் என்று சொல்ல முடியுமா நாங்கள் இன்னும் அங்கு சென்றடையவில்லை மன இறுக்கம் குழந்தை தாயின் முகத்தைப் பார்க்காமல் அல்லது சிரிக்கும் ஸ்கிசோஃப்ரினியா நெட்வொர்க்கில் என்ன நடக்கிறது மனநல மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளன ஏனென்றால் அந்த மனநலமானது மூளையின் எல்லைக்குள் நடத்தை மற்றும் சுருக்க சிந்தனை மற்றும் உணர்ச்சி இயற்பியல் அற்புதம் இயற்பியல் ஆகியவற்றில் விழுகிறது அது நடக்கிறது மாறக்கூடும் என்று நான் நம்புகிறேன் மனம் எங்கே ஆனால் இந்த எல்லாவற்றிலும் எனவே நாங்கள் மூளை மற்றும் சமிக்ஞை பற்றி பேசுகிறோம் மனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் மூளையையும் மனதையும் படிப்பதில் சிக்கல் என்னவென்றால் மூளையையும் மனதையும் நாம் தானே படிக்க முயற்சிக்கிறோம் எனவே மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் இயற்கை பரிணாமம் காணப்பட்டாலும் இந்த தொழில்நுட்ப விஷயங்களைச் செய்ய முயற்சிக்கும்போது இந்த பயனுள்ள விஷயத்திற்காக மனமும் உருவாகி வருவதாக நாம் நினைக்கிறோம் எனவே இது தொழில்நுட்ப செயற்கை புதிய வகை மனிதர்களுக்கும் மனிதர்களின் இயற்கையான பரிணாமத்திற்கும் இடையிலான ஒரு இனமா மூளை ஏதாவது செய்கிறதா மூளை ஏதாவது செய்ய வேண்டும் அது உருவாகி வருவது சொந்தமானது எனவே நீங்கள் அதைப் பற்றி பேசினால் ஒரு ஆற்றலாக மனம் அதைப் போலவே நீங்கள் டெலிபதி மற்றும் அனைத்தையும் பற்றி பேச வேண்டும் அதனால்தான் பிரபஞ்சத்தில் மனதின் நிலை எங்கே என்று நான் உங்களிடம் கேட்டேன் இது ஒரு தூய ஆற்றல் அமைப்பு மற்றும் அது தொடர்பு கொள்கிறதா உங்களிடம் இன்னும் கருவிகள் இல்லை இல்லையெனில் நீங்கள் கண்ணாடி நியூரான்களை அறிந்திருந்தாலும் நீங்கள் தூண்டுதலைக் கூட பார்க்காத நேரங்கள் உள்ளன மற்ற நபரைப் பற்றி நீங்கள் உணரலாம் டெலிபதி உண்மையானதா பாரா மனநல நிகழ்வுகள் நான் சொன்னது போல நான் உங்களிடம் கேட்டது போல இதைப் பற்றி நான் உங்களுக்கு ஒரு முழு சுயத்தை அளித்தால் அது நீங்களாகவே இருக்கும் இதை நீங்களே பதிவிறக்கம் செய்து இது நான்தான் என்று சொல்ல முடியுமா நீங்களே என்ன நடக்கும் இது ஒரு பெரிய கேள்வி பிழைத்திருத்தப்பட்ட ஒரு பெரிய கேள்வி நன்றாக நான் ஒரு டிஜிட்டல் விஷயத்தில் அனைத்தையும் தருகிறேன் மற்றும் உண்மையில் அதை உங்களிடம் அனுப்புங்கள் அதை உங்கள் பேரக்குழந்தைகளுக்கு அனுப்பலாம் எனவே என்ன நடக்கும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு உங்கள் பேரக்குழந்தைகள் நான் எங்கள் தாத்தாவை நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புவதைப் போலவே அவர்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட அனைத்து சிந்தனையிலும் ஒரு சிப் பிளக்கை எடுத்துக்கொள்கிறார்கள் இது எல்லாம் வருகிறது எனவே என்ன நடக்கப்போகிறது சிதைந்த உயிர்வாழ்வு உங்கள் உடல் மற்றும் மனம் மற்றும் சூழலில் இருந்து உங்களை நீக்கிவிட்டால் எதற்காக மீண்டும் ஏன் நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள் இந்த இனத்தின் நீண்ட காலம் ஏனென்றால் நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் நோய் இல்லாதது ஆனால் மறுபுறம் நீங்கள் சமுதாயத்தைப் பார்த்தால் உலக நோயின் சிக்கலும் அதிகரித்து வருகிறது அவர்களுக்கு ஓய்வு இல்லை நாங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பது நோயின் சிக்கலான சிக்கலில் ஒரு பக்க நோய் மற்றும் மறுபுறம் அதை எதிர்கொள்ள தொழில்நுட்பத்தை அதிகரிக்கும் மறுபுறம் மருந்துகள் முழு மருந்துத் துறையும் அதிகமாக உருவாக்க முயற்சிக்கிறது ஒருநாள் மரபணுவை பாதிக்கும் மூளையை கட்டுப்படுத்தும் மரபணு நரம்பியல் வளர்ச்சியைக் கட்டுப்படுத்தும் மரபணு பிழைப்பதற்கான எதற்கான இனம் அனைத்தும் மரபணு ஏற்கனவே பிழைப்புக்காக அதைச் செய்து வருகிறது நாம் அழியாத ஒரு இயற்கை விலங்கு போக்கு என்று நினைக்கிறேன் எல்லோரும் எப்பொழுதும் இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் இயற்கையானது அப்படி செயல்படவில்லை இயற்கையில் அது சொந்த வளங்களைக் கொண்டுள்ளது அது சொந்த நெருக்கடியை உருவாக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னைக் கேட்டால் நான் அழியாதவராக இருந்தால் எனக்கு மிகவும் சலிப்பாகிவிடும் நீங்கள் பார்க்க விரும்புவது அல்லது டிஜிட்டல் தரவை எடுத்துக் கொள்ளுங்கள் பூமி மிகவும் நெரிசலானது உங்கள் எல்லா தரவையும் லேசரில் வைக்கவும் அதை சவாரி செய்து வேறு ஏதேனும் ஒரு கிரகத்திற்கு அனுப்பவும் என்று மெஷோ கெப்போ சொல்வது போல் இருக்கலாம் நீங்கள் எங்காவது பிழைப்பீர்கள் நீங்கள் எங்காவது தப்பிப்பிழைப்பீர்களா என்பது ஏதோ அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா அதற்கு சில மதிப்பு இருக்கிறது அல்லது அதைச் செய்யக்கூடிய சக்திதான் அல்லது அதற்கு சில உண்மையிலேயே பயனுள்ள மதிப்பு இருக்கிறது இவை சில நெறிமுறை கேள்விகள் நேரம் நிச்சயம் பதிலளிக்கும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு எந்த திட்டவட்டமான பதிலும் இல்லை அது இரு வழிகளிலும் செல்லலாம் இரு வழிகளிலும் செல்லலாம் எனவே நாம் காட்டியபடி மொபைலாக இருக்க முடியும் வரவிருக்கும் சில ஆண்டுகளில் உங்கள் மொபைல் இணையம் இப்போது 20 ஆண்டுகளாக 20 21 ஆண்டுகளாக பொது பயன்பாட்டில் உள்ளது என்பது சுவாரஸ்யமாக இருக்கும் மொபைல்கள் பின்னர் கட்டாயம் இருக்க வேண்டும் ஆனால் இது ஏற்கனவே கவனத்தை மாற்றியமைத்துள்ளது ஏற்கனவே மூளை போன்ற பாட்டில் கவனம் செலுத்துகிறது இந்த தேவையற்ற தகவல்களால் எதிர்காலத்தில் அது இன்னும் நிர்பந்திக்கப்படுகிறது மக்களால் அதைத் தடுக்க முடியாது மூளையின் பரிணாம வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் என்ன செய்யும் மற்றும் மூளை தொழில்நுட்பத்திற்கு என்ன செய்யும் என்பது சுவாரஸ்யமானது இது ஒரு கடந்து செல்லும் மங்கலாகும் அல்லது அது நிரந்தரமானது என்பது உங்கள் குழந்தைகள் பதிலளிக்க வேண்டிய ஒன்று உங்களில் சிலர் அதிலிருந்து யோசனைகளை எடுத்துக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் மேலும் செல்லுங்கள் எனவே இதையெல்லாம் கேட்க பொறுமையாக இருந்ததற்கு மிக்க நன்றி இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன்